உங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் இன்று நாம் பல்வேறு காஸ்ட் பெனிஃபிட் இவாலுயேஷன் நுட்பங்களைப் பற்றி விவாதிப்போம் கடந்த வகுப்பில் நாம் காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸின் இரண்டு கட்டங்களைக் கண்டோம் அதாவது செலவு மற்றும் நன்மைகளை அடையாளம் காண்பது பின்னர் பல்வேறு செலவு மற்றும் நன்மைகளை வகைப்படுத்துதல் இன்று நாம் மூன்றாவது கட்டத்தைப் பார்ப்போம் இது காஸ்ட் பெனிஃபிட் இவாலுயேஷன் நுட்பத்தைத் தேர்ந்தெடுப்பதாகும் சரியான காஸ்ட் பெனிஃபிட் இவாலுயேஷன் நுட்பத்தை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது வேறுபட்ட காஸ்ட் பெனிஃபிட் இவாலுயேஷன் நுட்பங்கள் என்னவென்று பார்ப்போம் நிகர நன்மை அல்லது நிகர லாப பகுப்பாய்வு திருப்பிச் செலுத்தும் காலம் முதலீடு அல்லது ROI மீதான வருமானம் தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வு நிகர தற்போதைய மதிப்பு போன்ற பல காஸ்ட் பெனிஃபிட் இவாலுயேஷன் நுட்பங்கள் உள்ளன அல்லது NPV வருவாய் விகிதம் அல்லது ஐஆர்ஆர் மற்றும் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் மற்றும் இன்னும் சிலவும் உள்ளன இந்த காஸ்ட் பெனிஃபிட் இவாலுயேஷன் நுட்பங்களை ஒவ்வொன்றாக விவாதிப்போம் முதலில் நிகர லாபம் பற்றி விவாதிப்போம் நிகர இலாபத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஒரு திட்டத்தின் நிகர லாபம் என்பது திட்டத்தின் மொத்த செலவுக்கும் மொத்த வருமானத்திற்கும் உள்ள வித்தியாசமாகும் செலவிடப்பட்ட மொத்த செலவுக்கும் திட்டத்தின் வாழ்நாளில் பெறப்பட்ட மொத்த வருமானத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதை விளக்குவதற்கு நாம் ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுப்போம் பணப்புழக்கங்கள் ஆண்டு வாரியாக வழங்கப்படும் ஒரு சிறிய உதாரணத்தை நாம் எடுத்துள்ளோம் பணப்புழக்கம் என்ன என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த எடுத்துக்காட்டில் கணினி செயல்படுவதற்கு முந்தைய ஆண்டு 0 செலவைக் குறிக்கிறது என்று நீங்கள் கூறலாம் கணினி செயல்படுவதற்கு முன்பு நாம் ஆண்டு 0 ஆக எடுத்துக்கொள்கிறோம் மேலும் இந்த பணப்புழக்கம் கணினி செயல்படுவதற்கு முந்தைய செலவைக் குறிக்கிறது பணப்புழக்கம் என்னவென்பதை நாம் நேற்று விவாதித்து இருந்தோம் இது குறைந்த வெளிச்செல்லும் பணத்தின் மதிப்பு அதாவது வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையிலான வேறுபாட்டின் மதிப்பு நிகர லாபம் என்பது பயன்பாட்டின் வாழ்நாளின் அனைத்து காரணங்களுக்கான பணப்புழக்கங்களின் மதிப்பு என வரையறுக்கப்படுகிறது முழு வாழ்க்கைக்கான ஒரு பயன்பாட்டில் எவ்வளவு பணப்புழக்கம் நிகழும் பயன்பாட்டின் முழு வாழ்நாளிற்கான மொத்த பண புழக்கம் என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும் இந்த சிறிய உதாரணத்தில் நீங்கள் பயன்பாடு அல்லது அந்த திட்டம் ஒருவேளை 5 வருடங்களுக்கும் அல்லது 0 வருடங்களுக்கும் செயல்படலாம் நாம் 100000 ரூபாய் செலவிடுகிறோம் இதுதான் நாம் அந்தத் திட்டத்தை நிறுவுவதற்கு செலவிட்டது அங்கே நாம் எந்த வருவாயும் பெற முடியாது ஆனால் ஒரு வருடம் கழித்து நமக்கு வருவாய் வரும் மற்றும் ஒரு வருடத்தின் முடிவில் அது 10000 ரூபாய் அல்லது ஐந்து வருட முடிவில் 100000 ரூபாய் வருவாய்அதாவது 100000 ரூபாய் இலாபம் கிடைக்கும் நிகர லாபம் என்பது 0 முதல் 5 ஆண்டுகள் வரை ஏற்பட்ட பணப்புழக்கத்தை சேர்க்க வேண்டும் ஐந்து வருடங்களுக்கான இந்த உதாரணத்திற்கு நிகர இலாபம் 50000 டாலராக இருக்கும் என்று நீங்கள் சுலபமாக கூறலாம் இந்த உதாரணத்தில் லாபம் 50000 ஆகும் இப்பொழுது இந்த நுட்பத்தின் பின்னடைவு என்ன என்று பார்க்கலாம் இது பணப்புழக்கங்களின் நேரத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை பணத்தின் நேரமதிப்பு என்ன இந்த நுட்பத்தின் குறைபாடு அது நேரத்தை கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை இன்னும் சில வகுப்புகளில் நாம் இந்த குறைபாட்டை எந்த நுட்பத்தைக் கொண்டு சமாளிக்க முடியும் என்று பார்க்கலாம் நாம் விரைவாக இன்னொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே நான்கு திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றும் அவற்றின் பணப்புழக்கம் மதிப்பும் காண்பிக்கப்பட்டுள்ளது ஆண்டு வாரியாக ஒவ்வொரு திட்டத்தின் பண மதிப்பும் காண்பிக்கப்பட்டுள்ளது இறுதியாக கடைசி வரிசையில் நாம் இதைப் பற்றி விவாதித்தோம் பல்வேறு திட்டங்களின் நிகர லாபத்தை பார்த்தோம் மற்றும் இதற்கு முந்திய ஸ்லைடில் ஏற்கனவே பார்த்த திட்டமொன்றை இங்கேயும் பார்க்கலாம் திட்டம் 2 இற்கான நிகரலாபம் 50000 மறுபடியும் நீங்கள் பணப்புழக்கத்தை பார்க்கலாம் மொத்த நிகர லாபத்தை 100000 என்று நீங்கள் சொல்லலாம் அதேபோல் திட்டம் 3 இற்கான நிகரலாபம் 50000 மற்றும் திட்டம் 4 இற்கான நிகரலாபம் 75000 ஆக இருக்கும் நீங்கள் சுலபமாக சொல்லலாம் திட்டம் 2 இங்கே அதிக நிகரலாபத்தை தருகிறது ஆனால் அது அதிக பட்ச நிகர லாபத்தை தந்திருந்தாலும் ஆரம்பத்தில் பெரிய முதலீடாக ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு நீங்கள் செலவு செய்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும் திட்டம் 1 மற்றும் 2 100000 திட்டம் 4 120000 இங்கே நாம் செலவிட்ட பணம் எவ்வளவு 100000 இங்கே ஆரம்ப முதலீடு 1000000 அதனால்தான் நாம் அதிக நிகர லாபத்தைத்தைக் கொடுத்தாலும் முதலீடு செய்வதற்கு எவ்வளவு செலவு செய்யப்பட்டது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்தது திருப்பிச் செலுத்தும் காலம் திருப்பிச் செலுத்தும் காலம் என்பது நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வளவு செலவு செய்தீர்கள் நீங்கள் எந்த வருடத்தில் இருக்கும்போது தொடங்கும்போது அந்தத் தொகையைத் திரும்பப் பெறுகிறீர்கள் அது திருப்பிச் செலுத்தும் காலம் இந்த கால அவகாசம் என்பது உபரியான வருமானம் செலவையும் தாண்டி உருவாகி எத்தனை வருடத்தில் அது நீங்கள் முதலீடாக செலவு செய்த பணமாக கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் அதிக லாபம் அடைவீர்கள் அந்த ஆண்டு என்ன திருப்பிச் செலுத்தும் காலம் என்று அழைக்கப்படுகிறது திட்டம் விரும்பத்தக்கது என்ன குறுகிய திருப்பிச் செலுத்தும் காலம் கொண்ட திட்டம் விரும்பத்தக்கது ஏனெனில் ஒரு திட்டம் கடனில் இருக்கும் நேரத்தைக் குறைக்க உரிமையாளர் விரும்புகிறார் நீங்கள் அந்தக் காலத்தைக் குறைக்க முயற்சிப்பீர்கள் ஏனென்றால் அவர் இந்த ஆரம்ப நிதியை சில கடனிலிருந்து அல்லது சில வங்கியிலிருந்து கொண்டு வந்திருக்கலாம் இந்த எடுத்துக்காட்டில் நீங்கள் முதலில் 100000 என்று எவ்வளவு முதலீடு செய்தீர்கள் என்று பார்த்தால் முதல் வருடம் அவர் 100000 பின்னர் 2 வது ஆண்டு 100000 3 வது ஆண்டு 100000 4 வது ஆண்டு 20000 இது எவ்வளவு அதாவது 4 வது ஆண்டு வரை அவர் 50000 பெறுகிறார் அடுத்த 5 ஆம் ஆண்டில் அவர் 100000 பெறுகிறார் அதாவது இங்கு முதலீடு செய்யப்பட்ட 100000 ஐ 5 ஆம் ஆண்டில் மட்டுமே பெறுகிறார்கள் இந்த எடுத்துக்காட்டுக்கு திருப்பிச் செலுத்தும் காலம் 5 ஆண்டு இதேபோல் நம் முந்தைய உதாரணத்தில் நான்கு திட்டங்கள் உள்ளன அவற்றிற்கு நீங்கள் திருப்பிச் செலுத்தும் காலங்களை கணக்கிட வேண்டும் திட்டம் 1 க்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு திருப்பிச் செலுத்தும் காலம் 5 என்று காட்டியுள்ளேன் இதைப்போல் திட்டம் 2 க்கான ஒற்றுமை நீங்கள் ஆரம்பத்தில் முதலீடாக செலவிட்ட 1000000 நீங்கள் ஐந்தாம் ஆண்டில் திரும்பப் பெறுகிறீர்கள் மற்றும் ஒரு திட்டம் 3 க்கு நீங்கள் ஆரம்பத்தில் 100000 செலவிட்டீர்கள் அது 30 பிளஸ் 30 60 30 90 மற்றும் 4 வது ஆண்டில் அவர் செலவழித்த இந்த ஆரம்பத் தொகையை 100000 பெறுகிறார் திட்டம் 3 மூன்றின் திருப்பிச் செலுத்தும் காலம் ஆண்டு 4 மற்றும் திட்டம் 4 ஐப் பொறுத்தவரை ஆரம்பத்தில் அவர் செலவழித்ததை அல்லது நிறுவனம் 120000 செலவிட்ட திட்டத்தை அவர் காணலாம் அந்த மதிப்பு 1 ஆம் ஆண்டு 30 ஆக இருக்கும் போது அவர் அந்த மதிப்பைப் பெறுகிறார் அடுத்த 30000 மற்றும் அதற்கடுத்த 30000 இவற்றை 4 வது ஆண்டு முடிந்ததும் அவர் திரும்பி வருவார் அல்லது அமைப்பு திரும்பப் பெறுவது 120000 ஆரம்பத் தொகையைத் திரும்பப் பெறுகிறது 4 ஆம் ஆண்டின் இறுதியில் இந்த திட்டம் ஆரம்ப செலவினங்களை திரும்பப் பெறும் ஆகவே அந்த நிறுவனம் 3 ஆம் ஆண்டின் அசல் அல்லது ஆரம்ப நிதியைப் பெறும் அந்த திட்டம் 3 ஐ இங்கே காணலாம் ஆகவே நீங்கள் திருப்பிச் செலுத்தும் காலத்தை கருத்தில் கொண்டால் நீங்கள் ஒரு திட்டம் 3 மிகவும் பயனுள்ள திட்டமாக கருதப்படலாம் இந்த நுட்பத்தின் திருப்பிச் செலுத்தும் காலத்தின் நன்மைகள் என்னவென்றால் சிறிய முன்கணிப்பு பிழைகளுக்கு குறிப்பாக உணர்திறன் இல்லை என்பதைக் கணக்கிடுவது எளிது ஆனால் இது திட்டத்தின் ஒட்டுமொத்த லாபத்தை புறக்கணிப்பது போன்ற சில வரம்புகளை கொண்டுள்ளது நாம் செய்யும் லாபத் திட்டம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது திட்டம் நிறுத்தப்பட்ட பின்பு எந்தவொரு வருமானத்தையும் அல்லது எந்தவொரு செலவையும் இது புறக்கணிக்கிறது திட்டத்தை கொள்முதல் புள்ளியாக அடைந்தவுடன் அதன் வருமான செலவு எதுவாக இருந்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அந்த திட்டம் 2 மற்றும் 4 ஒட்டுமொத்தமாக திட்டம் 3 ஐ விட அதிக லாபம் ஈட்டுவதை நீங்கள் காணலாம் ஆனால் இது புறக்கணிக்கப்படுவதால் தயவுசெய்து இங்கே திட்டம் 2 மற்றும் 4 ஐப் பார்க்கவும் திருப்பிச் செலுத்தும் காலத்தின் படி திட்டம் 3 நன்மை பயக்கும் என்று நாம் கண்டோம் ஏனெனில் 4 ஆம் ஆண்டில் அவர் மீண்டு வருகிறார் அவர் தனது ஆரம்பத் தொகையைப் பெறுகிறார் ஆனால் லாபம் எங்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் திட்டம் 2 இல் மிக நிகர லாபம் அதிகமாக இருந்தால் என்னவென்றால் அது 75 ஆகும் நிகர லாபத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொண்டால் உண்மையில் திட்டம் 2 மிகச் சிறந்ததாக இருக்க வேண்டும் ஆனால் அது கருத்தில் கொள்ளாததால் திட்டத்தின் ஒட்டுமொத்த இலாபத்தை கருத்தில் கொள்ளாததால் திட்டம் 2 அல்லது திட்டம் 4 அவை ஒட்டுமொத்தமாக அதிக லாபம் ஈட்டினாலும் அவை திருப்பிச் செலுத்தும் காலத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் புறக்கணிக்கப்படுகின்றன இது திருப்பிச் செலுத்தும் காலத்தின் குறைபாடுகளில் ஒன்றாகும் இப்போது அடுத்த மெட்ரிக் அடுத்த நடவடிக்கை அல்லது முதலீட்டின் மீதான வருவாயைக் குறிக்கும் ROI இன் அடுத்த நுட்பத்தைப் பார்ப்போம் இந்த நடவடிக்கை நிகர லாபத்தை முதலீட்டு காலத்திற்கு ஒப்பிடுவதற்கான வழியை வழங்குகிறது இது நிகர லாபத்தை முதலீட்டோடு ஒப்பிடும் ஒரு நிறுவனத்திற்கான காலம் இது இப்போது மூலதனத்தின் வருவாயைக் கணக்கிட எளிய மற்றும் எளிதான பாதையை வழங்குகிறது இந்த நுட்பம் செலவழித்த மூலதனத் தொகையின் வருவாயின் அளவைக் கணக்கிட மிகவும் எளிமையானதும் மற்றும் எளிதானதும் ஆகும் கணித ரீதியாக நாம் ROI ஐ வரையறுக்கலாம் இது சராசரி வருடாந்திர இலாபத்தை மொத்த முதலீட்டில் 100 ஆல் வகுக்கிறது இப்போது ROI சதவீதத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிறது நம் முந்தைய திட்டத்தை நீங்கள் திட்டம் 1 என்று எடுத்துக் கொண்டால் 5 ஆண்டுகளின் நிகர லாபம் எத்தனை ஆண்டுகளில் 50000 ஆக இருக்கும் என்பதைக் காணலாம் சராசரி லாபம் எவ்வளவு சராசரி லாபம் 50000 ஐ 5 ஆல் வகுக்கப்படும் ஏனெனில் இது 5 ஆண்டுகளில் நிகழ்கிறது சராசரி லாபம் 10000 க்கு வருகிறது ROI இதை ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்த மொத்த முதலீட்டால் 10000 என கணக்கிடலாம் விவசாயிகள் 100000 செலவிட்டனர் 100 க்குள் 100000 முதல் 100000 வரை 10 சதவீதமாக இருக்கும் திட்டம் 1 க்கு ROI வருவது 10 சதவீதமாக இருக்கும் இதேபோல் நீங்கள் மற்ற திட்டங்களுக்கான ROI ஐ கணக்கிடலாம் அங்கு திட்டம் 2 க்கு 2 சதவீதம் வருகிறது திட்டம் 3 க்கு இது 10 சதவிகிதம் மற்றும் திட்டம் 4 இது 12 5 சதவிகிதம் ஆகும் மேலும் இதன் நோக்கம் மிக உயர்ந்த திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ROI க்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் இந்த விஷயத்தில் திட்டம் 4 மிக உயர்ந்த ROI ஐக் கொண்டுள்ளது இந்த எடுத்துக்காட்டில் திட்டம் 4 மிகவும் பயனுள்ள திட்டமாகும் அடுத்ததாக இந்த ROI இன் லாபகரமான நிகர லாபம் போன்ற குறைபாடுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இது பணப்புழக்கங்களின் நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது நிகர லாப முறை அல்லது நிகர நன்மை முறையை நாம் ஏற்கனவே பார்த்தோம் அது பணப்புழக்கங்களின் நேர மதிப்பை எடுத்துக் கொள்ளாது இதேபோல் பணப்புழக்கங்களின் நேர மதிப்பின் போது ROI கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளாது இது வங்கியால் வசூலிக்கப்படும் வட்டி விகிதங்களுடன் எந்த உறவையும் கொண்டிருக்கவில்லை வெவ்வேறு வங்கிகள் வெவ்வேறு வட்டி விகிதங்களை வசூலிக்கக்கூடும் வங்கிகளால் வசூலிக்கப்படும் வட்டி விகிதங்களுடன் இது எந்த உறவையும் கொண்டிருக்காது ஏனெனில் இது பணப்புழக்கங்களின் நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளாது அதனால்தான் இந்த முறை சாத்தியமானதாக இருக்கலாம் அல்லது மிகவும் தவறாக வழிநடத்தும் இப்போது முக்கியமான முறைகளில் ஒன்றான தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வு என அழைக்கப்படும் முறையை காண்போம் தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வு என்பதன் அர்த்தம் என்ன நீண்ட கால திட்டங்களை வளர்ப்பதில் இன்றைய செலவு என்ன என்பதை நாளைய நன்மைகளின் முழு மதிப்புடன் ஒப்பிடுவது மிகவும் கடினம் அதாவது இன்று நாம் என்ன செலவு செய்கிறோம் நாளை ஒரு நன்மைக்காக நாம் பெறும் மதிப்பு என்ன என்பதை ஒப்பிடுவது மிகவும் கடினம் பணத்தின் நேர மதிப்பு வட்டி விகிதங்கள் பணவீக்கம் மற்றும் முதலீட்டின் மதிப்பை மாற்றக்கூடிய பிற காரணிகளை அனுமதிக்கிறது அதனால்தான் தற்போதைய மதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன முதலீடு செய்கிறோம் அல்லது நமக்குக் கிடைக்கும் நன்மைக்கான தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வை மேற்கொள்ள வேண்டும் தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வு மிகவும் முக்கியமானது இந்த தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வு இது மேலே உள்ள சிக்கல்களைக் கட்டுப்படுத்துகிறது அதாவது இன்றைய செலவை நாளைய நன்மைகளின் முழு மதிப்புடன் எவ்வாறு ஒப்பிடுவது அல்லது எவ்வாறு கருத்தில் கொள்வது வட்டி விகிதங்கள் பணவீக்கம் மற்றும் முதலீடுகளின் மதிப்பை மாற்றக்கூடிய பிற காரணிகளை எவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொள்வது போன்றவையாகும் வி பகுப்பாய்வு தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வை மேற்கொள்ளும் இன்றைய மதிப்பின் அடிப்படையில் கணினியின் செலவு மற்றும் நன்மைகளை கணக்கிடுவதன் மூலம் மேலே உள்ள சிக்கல்களை இது கட்டுப்படுத்தும் முதலீட்டின் இன்றைய பண மதிப்பின் அடிப்படையில் பின்னர் வெவ்வேறு மாற்றுகளுடன் ஒப்பிடுவதன் மூலம் கட்டுப்படுத்தும் தற்போதைய மதிப்பைக் கணக்கிடுவதில் கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான காரணி தள்ளுபடி வீதமாகும் தற்போதைய மதிப்பை நாம் கணக்கிடும்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான காரணி தள்ளுபடி வீதம் மற்றும் இந்த தள்ளுபடி என அழைக்கப்படுகிறது தற்போதைய மதிப்பைப் பாருங்கள் தள்ளுபடி காரணி எனப்படும் ஒரு காரணியை கணக்கிட வேண்டும் தள்ளுபடி விகிதத்தின் அடிப்படையில் இது தள்ளுபடி காரணி தற்போதைய மதிப்பைக் கணக்கிடுவதில் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரணி தள்ளுபடி வீதமாகும் இது வேறு திட்டத்தில் முதலீடு செய்தால் சென்றுவிட்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய தொகைக்கு சமமாகும் அந்த பணத்தை வேறு திட்டத்தில் முதலீடு செய்திருந்தால் சென்றுவிட்ட தொகை என்னவாக இருக்கும் தள்ளுபடி வீதம் வேறு திட்டத்தில் முதலீடு செய்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய சென்றுவிட்ட தொகைக்கு சமம் அது வெவ்வேறு திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்டு பெறப்பட்ட பணம் ஆகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் தள்ளுபடி வீதம் வருடாந்திர வீதமாக வரையறுக்கப்படுகிறது இதன் மூலம் எதிர்கால வருவாயை நாம் தள்ளுபடி செய்கிறோம் கணித ரீதியாக தள்ளுபடி காரணி பின்வருமாறு கணக்கிடப்படுகிறது இது சக்தி t க்கு 1 முதல் 1 கூட்டல் r க்கு சமம் அங்கு r தள்ளுபடி விகிதத்திற்கு சமம் மற்றும் t என்பது பணப்புழக்கம் நிகழும் எதிர்காலத்தில் பல ஆண்டுகளுக்கு சமம் இந்த தள்ளுபடி காரணியை நாம் பயன்படுத்தக்கூடிய எளிய சூத்திரம் இதில் உள்ளது தள்ளுபடி விகிதங்களில் சில சதவீதத்திற்கும் வெவ்வேறு ஆண்டுகளுக்கு தள்ளுபடி காரணியைக் கண்டுபிடிப்பதை இப்போது பார்ப்போம் தள்ளுபடி வீதத்தை 10 முதல் 10 சதவிகிதம் அல்லது வட்டி விகிதம் 10 சதவிகிதம் மற்றும் 1 வருடத்திற்கு 1 வருடம் என எடுத்துக் கொண்டால் தள்ளுபடி காரணி 1 ஆல் 1 க்கு சமம் மற்றும் இது 0 10 சக்திக்கு 1 இது 0 9091 ஆக மாறுகிறது அதேபோல் 10 சதவிகிதம் திரும்பினால் 2 வருட தள்ளுபடி காரணி 1 10 க்குள் 1 ஆகிறது மேலும் இந்த சூத்திரத்தில் 1 மற்றும் பிளஸ் டி க்கு ஒரு சிறிய தவறு இருப்பதாக நான் நினைக்கிறேன் இங்கே இது சக்தி 2 க்கு 1 ஆல் 1 மற்றும் 0 10 ஆக இருக்க வேண்டும் இங்கே ஒரு சிறிய தவறு உள்ளது இது சக்தி 2 க்கு 1 ஆல் 1 மற்றும் 0 10 ஆக இருக்க வேண்டும் இது 0 8294 க்கு சமமாக இருக்கும் இதேபோல் எந்த வருடத்திற்கும் தள்ளுபடி விகிதத்திற்கும் தள்ளுபடி காரணி கணக்கிடப்படலாம் தற்போதைய மதிப்புகளைக் கணக்கிடுவதற்கு உங்களுக்கு உதவும் அட்டவணையை நாம் உங்களுக்கு வழங்கியுள்ளோம் நாங்கள் வழங்கிய தள்ளுபடி மதிப்புகள் இங்கே ஒரு அட்டவணையில் உள்ளது வெவ்வேறு ஆண்டுகளுக்கான தள்ளுபடி மதிப்புகள் அல்லது தள்ளுபடி காரணிகள் மற்றும் 5 சதவிகிதம் 6 சதவிகிதம் 8 சதவிகிதம் 10 சதவிகிதம் 12 சதவிகிதம் 15 சதவிகிதம் மற்றும் 1 முதல் 10 வரை 15 போன்ற வேறுபட்ட தள்ளுபடி விகிதங்களை எடுத்துக்கொள்வதை நீங்கள் காணலாம் 20 25 வெவ்வேறு ஆண்டுகளுக்கு வெவ்வேறு தள்ளுபடி விகிதங்கள் மற்றும் அது காண்பிக்கும் ஆண்டுகளின் எண்ணிக்கையுடன் தள்ளுபடி காரணி என்னவாக இருக்கும் தீர்க்க அல்லது நிகர தற்போதைய மதிப்புகளில் தற்போதைய மதிப்புகளைக் கண்டறிய இது உங்களுக்கு உதவும் ஒரு சிறிய உதாரணத்தை விரைவாக எடுத்துக் கொள்வோம் இங்கே திட்டத்தில் 3000 முதலீடு செய்வதாக வைத்துக் கொள்வோம் திட்டத்தின் வருடாந்திர சராசரி ஆண்டு நன்மை 1500 டாலராக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம் இன்று முதலீடு செய்யப்பட வேண்டும் தயவுசெய்து தெரிந்துகொள்ளுங்கள் இன்று செய்யப்படும் முதலீட்டுக்கு எதிர்காலத்தில் தான் லாபம் கிடைக்கும் தற்போதைய மதிப்புகளை நாம் இன்று எவ்வளவு செலவு செய்தோம் எதிர்காலத்தில் எவ்வளவு எதிர்பார்க்கிறோம் என்பதை எதிர்கால மதிப்புகளுடன் ஒப்பிடுகிறோம் நாம் முதலீடு செய்த பணத்தின் நேர மதிப்பைக் கருத்தில் கொண்டு தற்போதைய மதிப்புகளை எதிர்கால மதிப்புகளுடன் ஒப்பிடுகிறோம் பணத்தின் இந்த நேர மதிப்பு நிகர லாபம் மற்றும் ROI இல் கருதப்படவில்லை இதனால் அவை பிரச்சினை இந்த சிக்கல் தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வின் மூலம் கடந்து வரப்படுகிறது எவ்வளவு பணம் இன்று நீங்கள் முதலீடு செய்ய நினைக்கிறீர்களோ அதன் லாப மதிப்பு கொடுக்கப்பட்ட காலத்தின் இறுதியில் கிடைக்கும் தற்போதைய மதிப்பை எப்படி வரையறுப்பது என்பதை பாருங்கள் இன்று நாம் முதலீடு செய்ய விரும்பும் தொகை அதை எவ்வாறு தீர்மானிக்க முடியும் இது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் முடிவில் அல்லது கொடுக்கப்பட்ட ஆண்டின் பெறக்கூடிய நன்மைகளின் மதிப்பால் தீர்மானிக்கப்படுகிறது இன்று நாம் முதலீடு செய்யத் தயாராக இருக்கும் இந்தத் தொகை சில நன்மைகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறோம் இது n ஆண்டுகள் அல்லது n ஆண்டுகளுக்குப் பிறகு இருக்கலாம் இந்த தொகை நன்மையின் தற்போதைய மதிப்பை அளிக்கிறது தற்போதைய மதிப்பை எவ்வாறு கணக்கிட முடியும் எதிர்கால மதிப்பிற்கான சூத்திரத்தைப் பயன்படுத்தி தற்போதைய மதிப்பைக் கணக்கிடலாம் எதிர்கால மதிப்பு அல்லது நன்மையை P க்கு 1 கூட்டல் r ஆல் சக்தி t க்கு வெளிப்படுத்தலாம் அந்த P எதிர்கால மதிப்பு அதாவது எதிர்கால மதிப்பு P என்பது பணத்தின் தற்போதைய மதிப்பு அல்லது முதலீட்டின் தற்போதைய மதிப்பு என்றால் r என்பது தள்ளுபடி வீதம் மற்றும் t என்பது பணப்புழக்கம் ஏற்படும் எதிர்காலத்தில் உள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கை மேலே உள்ள சமன்பாட்டைத் தீர்க்கும்போது P க்கு சமமான P இன் மதிப்பை நீங்கள் பெறலாம் இது F க்கு 1 மற்றும் r க்கு சக்தி t க்கு சமம் இந்த சொற்களுக்கு வழக்கமான அர்த்தங்கள் உள்ளன முந்தைய உதாரணத்திலிருந்து ஒரு சிறிய எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் நாம் 3000 ரூபாயை முதலீடு செய்ய விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் சராசரி வருடாந்திர நன்மை 15000 மன்னிக்கவும் 1500 ஆக இருக்கும் திட்டத்தின் நான்கு ஆண்டு வாழ்க்கைக்கு இப்போது நாம் என்ன கணக்கிட விரும்புகிறோம் தற்போதைய மதிப்பு தற்போதைய மதிப்பை இப்படி கணக்கிட முடியும் என்பதை நீங்கள் காணலாம் 1500 டாலர் இன் தற்போதைய மதிப்பு 1500 என்பது 4 வது ஆண்டின் இறுதியில் 10 சதவீத வட்டிக்கு முதலீடு செய்தது தற்போதைய மதிப்பு 15000 என்றால் என்ன 15000 என்பது சராசரி வருடாந்திர நன்மை திட்டத்தின் 4 ஆண்டு வாழ்க்கைக்கு சராசரி ஆண்டு நன்மை 1500 ஆக இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் இப்போது 1500 இன் தற்போதைய மதிப்பு என்னவென்றால் 4 ஆண்டுகளுக்குப் பிறகு 10 புள்ளி என்ற விகிதத்தில் 10 வருட வட்டி கணக்கிடப்படுகிறது ஏனெனில் பி 1500 க்கு 1 மற்றும் 0 10 க்கு சக்தி 4 க்கு சமம் இது 1027 39 ஆக வருகிறது உண்மையில் அதன் பொருள் என்ன இதன் பொருள் என்னவென்றால் இன்று 1027 39 டாலரை 10 சதவீத வட்டிக்கு முதலீடு செய்தால் நான்கு ஆண்டுகளில் 1500 டாலர் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அதாவது தற்போதைய மதிப்பின் பொருள் என்ன இந்த கணக்கீட்டை ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடலாம் அங்கு நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை நீங்களே கணக்கீடு செய்து கொள்ளலாம் இப்போது தற்போதைய மதிப்பின் அடிப்படையில் நிகர தற்போதைய மதிப்பு NPV என அழைக்கப்படும் மற்றொரு முக்கியமான கருத்தை நீங்கள் காணலாம் அதை சுருக்கமாக NPV என்று குறிப்பிடலாம் NPV இந்த நிகர தற்போதைய மதிப்பைக் குறிக்கிறது NPV எவ்வாறு வரையறுக்கும் அல்லது இந்த NVP என்ன அது எதைக் குறிக்கிறது NPV என்பது ஒரு திட்ட மதிப்பீட்டு நுட்பமாகும் இது ஒரு திட்டத்தின் இலாபத்தையும் உற்பத்தி செய்யப்படும் பணப்புழக்கங்களின் நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது நிகர லாபம் மற்றும் இந்த ROI போன்ற முந்தைய நுட்பங்களை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அவை நேர மதிப்பை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இங்கே இந்த NPV இது ஒரு மதிப்பீட்டு நுட்பமாகும் இது ஒரு திட்டத்தின் லாபத்தையும் நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது மற்றும் பணப்புழக்கம் உற்பத்தியாகும் காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது நிகர தற்போதைய மதிப்பு எவ்வாறு பெறப்படுகிறது ஒவ்வொரு பணப்புழக்கத்தையும் எதிர்மறையாகவோ அல்லது நேர்மறையாகவோ தள்ளுபடி செய்வதன் மூலம் நிகர தற்போதைய மதிப்பைப் பெறலாம் ஏனென்றால் நாம் ஆரம்ப செலவுகளை எதிர்மறையாக மதிப்பிட்டது உங்களுக்கு தெரியும் பின்னர் இலாபத்தை நேர்மறையாக அல்லது வரும் நேர்மறை மதிப்பில் மதிப்பிடுகிறோம் நிகர தற்போதைய மதிப்பை ஒவ்வொரு பணப்புழக்கத்தையும் தள்ளுபடி செய்வதன் மூலமும் தள்ளுபடி செய்யப்பட்ட மதிப்புகளைச் சேர்ப்பதன் மூலமும் பெறலாம் நாம் இங்கே ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் மீண்டும் ஒரு திட்டத்திற்காக நான் NPV ஐ கணக்கிடுகிறேன் ஆண்டு வாரியாக பணப்புழக்க மதிப்பு டாலர்களில் கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் நான் இங்கே காட்டிய அட்டவணையைப் பயன்படுத்தி தள்ளுபடி காரணி பெறப்படுகிறது 1 ஆம் ஆண்டில் 5 சதவிகிதம் என்ற விகிதத்தில் ஆண்டுக்கு நாம் ஏற்கனவே கண்ட தள்ளுபடி காரணிகள் இதுதான் தள்ளுபடி செய்யப்பட்ட காரணி என்பதை நாம் ஏற்கனவே அட்டவணையில் பார்த்திருக்கிறோம் இதேபோல் 10 க்கு நீங்கள் 1 க்கு 10 க்கு இந்த தள்ளுபடி காரணி 0 9091 ஆகும் 2 வது ஆண்டிற்கான 10 சதவீத வீதத்திற்கு இந்த தள்ளுபடி காரணி 0 8264 ஆகும் இந்த மதிப்புகளை நாம் இங்கே செய்த NPV மதிப்புகளைக் கணக்கிட இங்கே நேரடியாகப் பயன்படுத்தலாம் தள்ளுபடி காரணி இங்கே 0 வது தள்ளுபடி காரணி 1 என்று கருதுகிறது பின்னர் 1 ஆம் ஆண்டிற்கான தள்ளுபடி காரணியை கணக்கிட அந்த சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறோம் இது 0 9091 ஆகும் 2 வது காரணிக்கான 2 வது காரணிக்கு இது 0 8264 அல்ல பின்னர் இந்த தள்ளுபடி காரணியை பணப்புழக்கத்துடன் பெருக்குகிறோம் பின்னர் தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்கத்தைப் பெறுகிறோம் தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்கத்தை ஒவ்வொரு ஆண்டும் பணப்புழக்கத்துடன் பெருக்குவதன் மூலம் தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்கத்தைக் கண்டறிய வேண்டும் இறுதியாக தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்கங்களை சேர்க்கும் பொழுது அது NPV கொடுக்கும் உங்கள் எல்லா வருடங்களுக்கும் தள்ளுபடி செய்யப்பட்ட பணப்புழக்கங்களைச் சேர்த்த பிறகு NPV 618 டாலர் 618 டாலருக்கு சமம் இந்த எடுத்துக்காட்டுக்கு தள்ளுபடி விகிதம் 10 சதவிகிதம் மற்றும் 5 ஆண்டு காலத்திற்கு NPV 618 டாலர்களாக வருகிறது இதேபோல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது 2 3 மற்றும் 4 வது திட்டங்களுக்கான NPV மதிப்புகளை நீங்கள் கணக்கிட முடியும் மேலும் எந்த திட்டத்தை மிகவும் விருப்பமான திட்டம் எந்த திட்டம் நன்மையாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலையாகும் நிகர தற்போதைய மதிப்பு பகுப்பாய்வின் வரம்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் திட்டங்களுக்கு இடையில் தீர்மானிப்பதில் NPV உடனான முக்கிய சிரமம் தள்ளுபடி விகிதத்தில் பொருத்தமானதைத் தேர்ந்தெடுப்பது தள்ளுபடி வீதத்தை 5 சதவீதம் 8 சதவீதம் 10 சதவீதம் அல்லது 12 சதவிகிதம் என்று நீங்கள் எவ்வாறு தேர்வு செய்வீர்கள் பொருத்தமான தள்ளுபடி வீதத்தைத் தேர்ந்தெடுப்பது முக்கிய சிரமமாக இருந்தது இதேபோல் NPV ஐப் பயன்படுத்துவது மற்ற முதலீட்டின் வருவாய் அல்லது கடன் வாங்கும் மூலதன செலவோடு நேரடியாக ஒப்பிடமுடியாது மற்ற முதலீடுகளின் வருவாயுடன் அல்லது மூலதனத்தை கடன் வாங்கும் செலவுகளுடன் நேரடியாக ஒப்பிடுவது மிகவும் கடினம் இவை NPV இன் சில வரம்புகள் அடுத்து ஐ ஆர் என்று அழைக்கப்படும் மற்ற அளவைக் காண்போம் இது உள் வருவாய் விகிதத்தைக் குறிக்கிறது ஐஆர்ஆர் ஒரு இலாப நடவடிக்கைகளை வட்டி விகிதங்களுடன் நேரடியாக ஒப்பிடக்கூடிய சதவீத வருமானமாக வழங்குகிறது ஐஆர்ஆர் இது ஒரு இலாபத்தன்மை அளவை வழங்குகிறது மற்றும் இது வட்டி விகிதங்களுடன் நேரடியாக ஒப்பிடக்கூடிய சதவீத வருமானமாக வெளிப்படுத்தப்படுகிறது ஒருவேளை திட்டம் 10 சதவீதம் பிழை இருப்பதாக காட்டினால் இது மிகவும் சரி 10 சதவீதத்திற்கும் குறைவாக பெறப்பட்ட மூலதனம் அல்லது பத்து சதவீதத்தை அதிகமாக உள்ள வேறு எங்கும் முதலீடு செய்யப்படாத மூலதனம் அப்போது நாம் சொல்லலாம் இந்த திட்டம் வலிமையானது திட்டம் மதிப்புக்குரியதாக இருக்கும் ஐஆர்ஆர் என்பது தள்ளுபடி வீதமாக கருதப்படலாம் இது திட்டத்திற்கு என்பிவி 0 ஐ உருவாக்கும் இந்த ஐஆர்ஆர் வெவ்வேறு முதலீட்டு வாய்ப்புகளை ஒப்பிட்டுப் பயன்படுத்தலாம் இது ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் பயன்படுத்தி கணக்கிடப்படலாம் மேலும் மைக்ரோசாப்ட் அல்லது மைக்ரோசாஃப்ட் எக்செல் சில செயல்பாடுகளை வழங்கும் மைக்ரோசாஃப்ட் எக்செல் ஐஆர்ஆர் போன்ற சில செயல்பாடுகளை வழங்குகிறது இது இரண்டு ஆர்கியூமென்ஸ் மதிப்பு மற்றும் ஆரம்ப யூகம் மற்றும் ஆரம்ப சீட் போன்றவற்றை தொடக்கமாக உள்ளீடாக எடுத்துக்கொள்கிறது இறுதியாக அது ஐஆர்ஆரை வெளியீட்டில் ஒரு ஐஆர்ஆரை வழங்குகிறது இது உள் வருவாய் விகிதம் இது மற்றொரு நல்ல அளவீடு ஆகும் ஆரின் வரம்புகள் பின்வருமாறு இது வருவாயின் முழுமையான அளவைக் குறிக்காது அது பொதுவாக வருவாயின் முழுமையான அளவைக் குறிக்காது இதேபோல் ஒரு ஐ ஆர் 15 சதவிகிதத்துடன் 100000 என் வி கொண்ட ஒரு திட்டம் 10000 என் வி கொண்ட ஒரு திட்டத்தை விட மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கலாம் இது ஐ ஆர் 18 சதவிகிதத்துடன் மட்டுமே இருக்கும் இந்த ஐ ஆர் ஆல் எதுவும் செய்ய இயலாது இந்த விஷயத்தை கணிக்க அல்லது கையாள முடியாது சில நிபந்தனைகளின் கீழ் 0 NPV ஐ உருவாக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட விகிதங்களைக் கண்டறிய முடியும் அது சாத்தியமாகும் ஒரே 0 NPV ஐ உருவாக்கும் இரண்டு விகிதங்கள் இருக்கலாம் இந்த சந்தர்ப்பங்களில் நாம் மிகக் குறைந்த மதிப்பை எடுக்க வேண்டும் நான் சொல்வது என்னவென்றால் மற்ற மதிப்புகளை புறக்கணிக்க வேண்டும் ஸ்லைடு நேரம் 2635 ஐப் பார்க்கவும் இப்பொழுது நாம் கடைசி நுட்பமான பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அல்லது முதலில் நாம் பார்க்கலாம் பிரேக் ஈவன் அனலைசிஸ் அடிப்படையான புள்ளி பிரேக் ஈவன் பாயின்ட் ஒரு புள்ளியின் அடிப்படையில் பிரேக் ஈவன் பற்றி பார்ப்போம் பிரேக் ஈவன் என்பது உபயோகிப்பாளர் செலவு அல்லது கணிக்கப்பட்ட அமைப்பு மற்றும் இப்பொழுது இருக்கும் அமைப்பு க்கு சமம் தற்போது இருக்கும் இடம் அமைப்பு கை முறையால் அமைந்தது நாம் கணிக்கப்பட்ட அமைப்பு ஆட்டோமேட்டட் அமைப்பாக இருந்தால் பிறகு பிரேக் ஈவன் என்பது எங்கே பழைய அமைப்பின் செலவு மற்றும் புது அமைப்பின் செலவு சமமாக இருக்கிறதோ அந்தப் புள்ளி திருப்பிச் செலுத்தும் முறையைப் போல் அல்லாமல் இது உபயோகிப்பவரின் செலவு மற்றும் லாபத்தை ஒப்பிட்டு பார்க்கிறது நான் சொல்ல வருவது கணிக்கப்பட்ட அமைப்பு ஆனால் பிரேக் ஈவன் அனாலிசிஸ் கணிக்கப்பட்ட அமைப்பின் செலவு அல்லது உபயோகிப்பவர்இன் அமைப்பு மற்றும் தற்போதைய அமைப்பின் விலை என்ன என்பதை ஒப்பிடுகிறது எப்பொழுது உபயோகிப்பவர்களுக்குஆக ஒரு அமைப்பு உருவாகும் பொழுது ஆரம்ப செலவு வழக்கமான வருவாயை விடஅதிகமாக இருக்கும் எப்பொழுது புதிய அமைப்பை உருவாக்கினாலும் அங்கே நாம் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியது இருக்கும் ஆரம்ப செலவு என்பது சாதாரணமாக இப்போது இருக்கும் அமைப்பின் செலவைவிட அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை நாம் முதலீட்டு காலம் என்று அழைக்கிறோம் பின்னர் முன்மொழியப்பட்ட அமைப்பின் விலை மற்றும் தற்போதுள்ள அமைப்பின் விலை இரண்டும் சேரும் அதை பிரேக் ஈவன் என்றும் மற்றும் பிரேக் ஈவன் புள்ளி என்றும் கூறலாம் மேலும் பிரேக்வென் புள்ளியின் உருவாக்கப்பட போகும் அமைப்பு அல்லது உபயோகிப்பாளர்கள் அமைப்பு பழைய அமைப்பை விட அதிகமான லாபம் பெறும் மேலும் இந்த காலகட்டம் வருவாய் காலம் என அழைக்கப்படுகிறது இதை நான் அந்த வரைபடத்தில் காண்பிக்கிறேன் நான் X அச்சில் செயலாக்க தொகுதி y அச்சு செயலாக்க செலவை எடுத்துள்ளதை நீங்கள் காணலாம் மேலும் இந்த வரியை நீங்கள் காணக்கூடிய மொத்தம் என்ன என்பதை நீங்கள் காணலாம் இந்த வரைபடத்தில் இந்த வரி தற்போதைய அமைப்பைக் குறிக்கிறது என்பதையும் இந்த வரி தற்போதுள்ள மொத்த அமைப்பை பயன்படுத்துவோரின் அமைப்பைக் குறிக்கிறது என்பதையும் நீங்கள் காணலாம் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு முன்பே கூறியது போல முன்மொழியப்பட்ட அமைப்பு அதிக செலவு எடுக்கும் பழைய அமைப்பு தொடர்வதற்கு ஆகும் செலவு மிகவும் குறைவு ஆனால் பிரேக் ஈவன் புள்ளியல் பழைய அமைப்பிற்கான செலவும் புது அமைப்பிற்கான செலவும் வரிசையாக அமைந்திருக்கும் பி பிரைம் ஆனது சுமார் 65000 செயலாக்க பகுதிக்கு அருகில் உள்ளது இரண்டு செலவும் இந்த பிரேக் ஈவன் பாயிண்டில் breakeven point சென்றபிறகு சமமாக இருக்கும் இதற்குப் பிறகு முன்மொழியப்பட்ட அமைப்பு குறைந்த செலவை எடுக்கும் மற்றும் தற்போதைய அமைப்பு அதிக செலவு எடுக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் அதாவது முன்மொழியப்பட்ட அமைப்பு கொடுக்கத் தொடங்குகிறது ஆனால் வருமானம் லாபத்தைத் தரத் தொடங்குகிறது அதனால்தான் இங்கே முன்மொழியப்பட்ட அமைப்பு அதிக செலவை எடுக்கும் என்பதால் இந்த பகுதி முதலீட்டு வரம்பு என்று அழைக்கப்படுகிறது மேலும் இங்கு பிரேக் ஈவன் புள்ளிக்குப் பிறகு தற்போதைய அமைப்பு அதிக செலவை எடுக்கும் முன்மொழியப்பட்ட அமைப்பு குறைந்த செலவை எடுத்துக்கொள்கிறது அது லாபத்தை கொடுக்கத் தொடங்குகிறது அதனால்தான் இந்தப் பகுதியை திரும்பும் வரம்பு என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியில் இந்தப் புள்ளியை ஒரு நிலையான செலவை குறிக்கிறது பகுதி மாறும் செலவையும் குறிக்கிறது இதை பிரேக் ஈவன் சாட்டில் break even chart காணலாம் இதை முன்பே இங்கு நான் விளக்கியிருக்கிறேன் இங்கே நிழலாக இருக்கும் பகுதி நாம் முதலீடு செய்யும் காலத்தை குறிக்கிறது அல்லது முதலீட்டு வரம்பு ஆகும் மற்றும் B பிரைம் பிரேக் ஈவன் பீரியட்break even period இதுவே பிரேக் ஈவன் புள்ளி breakeven point நமக்கு எந்த திட்டம் அதிக லாபத்தை தரும் என்பதை தீர்மானிக்க உதவுகிறது இந்த சொற்பொழிவில் வெவ்வேறு காஸ்ட் பெனிஃபிட் இவாலுயேஷன் நுட்பங்களை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் விவாதித்தோம் மேலும் ஒவ்வொரு நுட்பத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றியும் விவரித்துள்ளோம் எந்த நுட்பம் எந்த சூழ்நிலையில் சிறந்ததாக இருக்கும் என்பதை நாம் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் காஸ்ட் பெனிபிட் அனாலிசிஸின் மீதமுள்ள இரண்டு படிகளைப் பார்ப்போம் அதுதான் முடிவுகளை விளக்குவதுடன் தகுந்த செயல்களை குறிக்கிறது மற்றும் அடுத்த வகுப்பில் மீதமுள்ள இரண்டு படிகளைப் பார்ப்போம் மிகவும் நன்றி